கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான பேட்டரியைத் தேர்ந்தெடுப்பதற்கான படிகளைப் பார்ப்போம் முதலில் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான பேட்டரி கெமிஸ்ட்ரி வேதியியலை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் ஒரு லெட் ஆசிட் பேட்டரியைத் தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது லித்தியம் பாலிமர் பேட்டரி அல்லது சோடியம் சல்பர் பேட்டரி போன்றவற்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டுமா இப்போது பயன்பாட்டிற்கு லித்தியம் பாலிமர் அல்லது லெட் ஆசிட் தேவையா என்பதை பயன்பாட்டின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட பேட்டரி எளிதாக கிடைக்குமா இல்லையா பேட்டரியில் முதலீடு செய்ய போதுமான மூலதனம் உள்ளதா என்பதெல்லாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் இப்போது இவற்றை கவனமாகக்கொண்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேட்டரி வகை பேட்டரி வேதியியலைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடிப்படையில் பெரும்பாலான பயன்பாடுகளுக்கு குறிப்பாக இது ஒரு மொபைல் இயங்குதளத்தில் இல்லாவிட்டால் போட்டோ வோல்டாயிக் சூரிய ஒளிமின்னழுத்த பயன்பாடு என்றால் லெட் ஆசிட் பேட்டரியைத் தேர்ந்தெடுக்கலாம் ஏனெனில் மூலதன முதலீடு குறைவாக இருக்கும் அடுத்து அந்த குறிப்பிட்ட பேட்டரிக்கு வெளியேற்றத்தின் அனுமதிக்கக்கூடிய ஆழம் டெப்த் ஆஃப் டிஷ்சார்ஜ் என்ன என்பதைக் கண்டறியவும் இப்போது இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அளவுருவாகும் ஏனெனில் இது தான் ஆம்பியர் ஹவர் மதிப்பீடு அல்லது பேட்டரியின் கெப்பாசிட்டி என்ன என்பதை தீர்மானிக்கிறதது இப்போது வெளியேற்றத்தின் ஆழம் டெப்த் ஆஃப் டிஷ்சார்ஜ் வேதியியல் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பேட்டரியின் வகையைப் பொறுத்தது லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துக்காட்டாக எஸ் ஐ பேட்டரிகள் கார்கள் வாகனங்கள் ஆகியவற்றிற்குப் பயன்படுத்தப்படுககிறது ஸ்டார்டிங் லைட்டிங்இக்னிசன் அவை மிக அதிக பவர் டென்சிட்டி கொண்டது ஆனால் எனெர்ஜி டென்சிட்டி குறைவாக உள்ளது அவை சுமார் 20 மட்டுமே டெப்த் ஆஃப் டிஷ்சார்ஜ் கொண்டுள்ளன எனவே தொடர்ச்சியான வெளியேற்றம் தொடர்ச்சியான குறைந்த வெளியேற்ற மின்னோட்டம் வகை பயன்பாடுகளுக்கு இந்த வகை பேட்டரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது இப்போது நாம் லெட் ஆசிட் குழாய் வடிவ பேட்டரியை எடுத்துக் கொண்டால் அவை தொடர்ச்சியான குறைந்த வெளியேற்ற பயன்பாடுகளுக்கு நல்லது இங்கே வெளியேற்றத்தின் ஆழம் 80 வரை செல்லலாம் லித்தியம் பாலிமர் பேட்டரிகள் 80 க்கு செல்லலாம் ஆனால் பொதுவாக 70 தேர்வு செய்யப்படுகிறது எனவே இந்த ஆழமான வெளியேற்றடிஷ்சார்ஜ் பேட்டரிகளுக்கு நீங்கள் செல்ல விரும்பினால் உங்கள் பயன்பாடும் அத்தகைய ஆழமான வெளியேற்ற பேட்டரிகளின் தேவை கொண்டதாக இருக்கவேண்டும் வெளியேற்ற மின்னோட்டம் குறைவாக இருந்தாலும் மிக நீண்ட நேரம் தொடர்ச்சியாக இருந்தால் ஆழமான வெளியேற்ற டிஷ்சார்ஜ்பேட்டரிகளுக்கு செல்லுங்கள் வெளியேற்ற மின்னோட்டம் மிக அதிகமாகவும் மிகக் குறுகிய நேரமாகவும் இருந்தால் SLI பேட்டரிகள் போன்ற பேட்டரிகளுக்குச் செல்லுங்கள் அடுத்து லோடுக்கு வாட் ஹவர் தேவையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பேட்டரியின் திறனை தீர்மானிக்க லோட்களின் வாட் ஹவர் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆம்பியர் மதிப்பீட்டின் பேட்டரியை நீங்கள் தேர்வுசெய்யும் வகையில் அதன் திறனைக் கணக்கிடுவோம் இப்போது நீங்கள் இதைப் போன்ற ஒரு பேட்டரியை எடுத்து அந்த பேட்டரிக்கு நாங்கள் கண்டுபிடித்த வெளியேற்றத்தின் ஆழம் இவ்வளவுதான் என்று சொன்னால் இது பேட்டரியின் DOD ஆகும் இந்த நிழல் பகுதி பயன்படுத்தக்கூடிய Wh அல்லது இது லோடுக்கு வழங்கக்கூடிய Wh மற்றும் இந்த முழு திறனும் நீங்கள் பேட்டரியை மதிப்பிட பயன்படுத்த வேண்டும் இது பேட்டரியின் Wh ஆக இருக்கும் அதாவது Whload லோட் DOD வெளியேற்றத்தின் ஆழம் மற்றும் பேட்டரியின் ஏ ஹெச் மதிப்பீடு பேட்டரியின் வாட் ஹவர் ரேட்டிங் பேட்டரியின் மின்னழுத்தம் எனவே நீங்கள் 6 கலங்களைக் கொண்ட லெட் ஆசிட் பேட்டரியை எடுத்துக் கொண்டால் நீங்கள் Vbat நாமினல் 12 V ஆக இருக்கும் அடுத்து பேட்டரிக்கான சி விகிதத்தைத் தேர்ந்தெடுப்போம் சி விகிதத்தைத் தேர்ந்தெடுக்க இந்த வரைபடத்தைக் கருத்தில் கொள்வோம் X அச்சில் டி வெளியேற்ற நேரம் மற்றும் y அச்சில் ஆம்ப்ஸில் வெளியேற்று மின்னோட்டம் டிஷ்சார்ஜ் கரன்ட் ஐடி உள்ளது இந்த ஐடி vs டி ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஒரு தன்னிச்சையான இயக்க புள்ளியை இப்போது குறிக்கிறேன் இது போன்ற ஒரு தன்னிச்சையான இயக்க புள்ளியை எடுத்துக்கொள்வேன் அது என்ன என்பதை நான் விளக்குகிறேன் எனவே இந்த இயக்க புள்ளி டிஷ்சார்ஜ் கரன்ட் ஐடி மற்றும் டைம் டி இன் குறுக்குவெட்டுப்புள்ளியாகும் எனவே இங்குள்ள இந்த பகுதி ஆம்ப் பவராக இருக்கும் இப்போதைக்கு இந்த புள்ளிகளைக் கருத்தில் கொள்வோம் இந்த புள்ளி ஒரு குறிப்பிட்ட சி விகிதத்தைக் குறிக்கட்டும் இப்போது இந்த இயக்க புள்ளியை விட குறைவான டிஷ்சார்ஜ் வெளியேற்றமின்னோட்டத்தின் மதிப்புகளில் நான் இங்கே ஒரு நேர் கோட்டை வரைந்துள்ளேன் இது I x t என்ற கான்ஷ்டன்ட் உறவைப் பின்பற்றுகிறது கான்ஷ்டன்ட் கெப்பாசிட்டி சி பின்னர் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஷ்சார்ஜ் வெளியேற்ற மின்னோட்டம் இந்த குறிப்பிட்ட டிஷ்சார்ஜ் கரன்ட்க்கு மேலே உள்ளது இது ஒருவித ஸ்கொயர் பேட்டர்ன் ஐ பின்பற்றும் இப்போது அந்த உறவு i ஸ்கொயர் t என்பது இங்குள்ள C கெப்பாசிட்டி க்கு சமம் இப்போது இந்த இயக்க புள்ளியை இங்கே கருத்தில் கொள்ளுங்கள் இயக்க புள்ளியைப் பொறுத்தவரை இந்த பகுதி அனைத்தும் 100 ஆம்ப் ஹவர்ஸ் ஆகும் இங்கே இந்த பகுதி 100ஏஹெச் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த வெளியேற்ற மின்னோட்டம் 5A கு வெளியேற்ற நேரம் 20 ஹவர் உள்ளது எனவே 20 மணி நேரங்களுக்கு 5A பாய்கிறது இதன் விளைவாக 100Ah லோட்க்குச் செல்கிறது இதை நாம் C 20 ரேட் என சொல்லலாம் இப்போது நீங்கள் 10 மணிநேரத்தை இங்கே தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் 100A திறன் கிடைக்குமா இல்லை நீங்கள் குறைவான ஒன்றைப் பெறுவீர்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் குறைந்த நேரத்தில் அதிக மின்னோட்டத்தை வெளியேற்ற முயற்சிக்கிறீர்கள் ஆகவே வெளியேற்ற நேரம் 10 மணிநேரமாக உள்ளது நீங்கள் ஒரு பேட்டரியைத் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் இப்போது இங்கே வெளியேற்ற மின்னோட்டம் ஏறக்குறைய 7A என்று சொல்லலாம் அது 10A ஆக இருப்பதில்லை எனவே 70A ஹவர் லோட்க்கு அனுப்பப்படும் இந்த பகுதி எனவே இந்த இயக்க புள்ளி இப்போது சி 10 என்று சொல்லலாம் எனவே ஒரு பேட்டரி ஒரு சி 20 பேட்டரி சி 10 இல் ஆபரேட் செய்தால் திறன் குறைக்கப்படும் அது 70 ஆம்பியர் ஹவர் ஆக குறைக்கப்படுகிறது எனவே வெளியேற்ற மின்னோட்டம் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் குறையும் எனவே கெப்பாசிட்டி திறனும் குறைகிறது இது நீங்கள் C20 உடன் தொடங்கியதைப் போன்றதல்ல எனவே குறைந்த மின்னோட்டங்களில் ஒரு நேர்கோட்டு மாதிரியை எடுத்துக்கொள்ளலாம் அது C க்கு சமம் கெப்பாசிட்டி திறன் i X t க்கு சமம் வெளியேற்ற மின்னோட்டம் அதிகமாகும்போது நீங்கள் i2t C என்ற ஸ்கொயர் மாதிரியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் சி வீத தேர்வுக்கு இது போன்ற ஒரு மாதிரியைப் பெறுவீர்கள் பின்னர் வெளியேற்ற மின்னோட்டத்தின் மதிப்பை அறிந்துஅதற்கேற்ப பேட்டரிக்கான சி ரேட்டைவிகிதத்தை சரியான முறையில் தேர்வு செய்யவும் எனவே பயன்பாடு என்ன கோருகிறது மற்றும் பயன்பாட்டிற்கு எது முக்கியம் என்பதைப் பொறுத்து சராசரி ஐடி அல்லது உச்ச ஐடியைக் கண்டுபிடித்து சி விகிதத்தை i பவர் n X t க்கு சமமான கான்ஷ்டன்ட் வளைகோட்டில் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே in x t கான்ஷ்டன்ட் ஆகும் அது திறனை குறிக்கிறது எனவே n என்பது மாறுபடும் அளவு எனவே குறைந்த வெளியேற்றங்களுக்கு n 1 என்று சொல்கிறோம் ஐடி குறைவாக உள்ளது எனவே இங்கே நாம் n 1 ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே குறைந்த வெளியேற்ற மின்னோட்டத்திற்கு C I x t குறைந்த ஆம்ப் ஹவர் உள்ளன மற்றும் அதிக வெளியேற்றங்களுக்கு n 2 ஐப் பயன்படுத்துகிறோம் அதிக வெளியேற்ற மின்னோட்டத்திற்கு ஐடி அதிகமாக இருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் நீங்கள் வெளியேற்றும் மின்னோட்டத்திற்கு i2t C வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த வகையான தோராயமான மாதிரியைப் பயன்படுத்தி பேட்டரியின் கொடுக்கப்பட்ட வெளியேற்ற விவரங்களுக்கான சி வீதத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்